இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் என் பெயர் மதுலிகா டிக்சிட் நான் உயிர் தொழில் நுட்பவியல் துறையில் இருக்கிறேன் இந்த பாடத்தொகுப்பை என்னுடன் பணிபுரியும் பேராசிரியர் ஜி கே சுரேஷ் குமாருடன் சேர்ந்து எடுக்கிறேன் இந்த பாடத்திட்டம் உயிரியல் துறை அல்லாதவர்களுக்கு எளிமையாக இருக்கும் வடிவில் அமைக்கப்பட்டது ஆதலால் உயிரியல் துறை சார்ந்தவர்களுக்கு இந்தப் பாடம் மிகவும் அடிப்படையாக தோன்றலாம் இருப்பினும் இந்த பாடத்தின் முழு நோக்கமே உயிரியல் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்களை கூறுவதே ஆகும் பெரும்பாலும் இந்த பாடத்தை பொறியியல் மாணவர்களுக்கு எடுக்கும்பொழுது அவர்களிடம் ஒரு பயம் தோன்றுவதை பார்த்திருக்கிறேன் இதற்கு அவர்கள் கூறும் காரணம் உயிரியலில் மனப்பாடம் அதிகம் செய்யவேண்டும் என்பதே இது உண்மையே இருப்பினும் உயிரியல் பொருத்தவரை நாம் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறோம் இதில் தெரிந்துகொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய உள்ளது இதற்கு மாறாக இயற்பியல் மற்றும் வேதியியல் இல் நமது புரிதல் முழுமையாக உள்ளது எனவே இந்தப் பாடத்தில் உயிரியல் வாழ்க்கை எப்படி நிர்வகிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இத்துடன் சேர்த்து ஒரு உயிரானது வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் அதன் எதிர்வினைகளும் உடலமைப்பும் எப்படி உதவுகிறது என்பதையும் பார்ப்போம் சரி இப்பொழுது நமது பாடத்தை தொடங்கலாம் உயிர் தோற்றம் அதாவது உயிர் முதல் முதலில் எப்படி தோன்றியது என்ற தலைப்பே ஒரு புதிரானது ஏனென்றால் உயிர்கள் தோன்றி இத்தனை வருடங்கள் ஆகியும் அதற்கான விடை இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை முதலில் உயிர் என்றால் என்ன அதன் அம்சங்கள் என்ன அது உயிரற்ற பொருளிலிருந்து எப்படி மாறுபடுகிறது என்பதை பார்க்கலாம் நம்மை சுற்றியுள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதாவது பாக்டீரியாவில் தொடங்கி தாவரங்கள் பூஞ்சைகள் மனிதர்கள் வரை இருக்கும் ஒரு பொதுவான அம்சம் என்னவென்றால் இனப்பெருக்கம் செய்வது இந்த ஒரு விஷயமே உயிரற்ற பொருட்களிலிருந்து உயிரினத்தை பிரித்துக் காட்டுகிறது இந்த இனப்பெருக்கத்தின் மூலம் தன்னிடமுள்ள பண்புகளை தனது சந்ததிகளுக்கு கடத்துகிறது உயிரினங்கள் இந்த செயலுக்காக உணவை உட்கொண்டு அதை ஜீரணித்து பிறகு அதை கழிவாக வெளியேற்றுகிறது இந்த செயல் ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது எந்த ஒரு உயிரியல் அமைப்பாக இருக்கட்டும் அந்த அமைப்பு அதிகமாக மாறும் தன்மை உடையது அதனுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் உயிர் வாழ்வதும் இனப்பெருக்கம் செய்வதுமே ஆகும் இது உயிரின் ஒரு முக்கியமான பண்பாகும் இந்த பூமியில் உயிர்கள் எப்படி தோன்றின என்பது இன்னும் ஒரு குழப்பமான விஷயமாக தான் இருக்கிறது இருப்பினும் புவியியல் வல்லுநர் தொல்பொருள் ஆய்வாளர் மற்றும் மூலக்கூறு உயிரியலாளகளால் பல்வேறு ஆய்வுகள் நடத்தப் பட்டது அவர்களுடைய ஆய்விலிருந்து நம்மளுடைய யூகம் என்னவென்றால் உயிரற்ற பொருளிலிருந்து உயிர் பரிணாமம் அடைந்தது ஆக வேதியியல் எதிர்வினை மூலமாகவே நாம் தோன்றினோம் என்று கூறப்படுகிறது இப்பொழுது பூமியில் உயிர் எப்பொழுது தோன்றியது என்ற வரலாற்றை பார்க்கலாம் இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் இதில் ஒரு கடிகார அமைப்பு உள்ளது இந்த கடிகார அமைப்பிலுள்ள ஒவ்வொரு கோடும் ஒரு பில்லியன் வருடங்களைக் குறிக்கும் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் மூலமாக இந்த உலகத்தின் ஆரம்பம் சுமார் 4 8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றியது என்று கணிக்கப்படுகிறது முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் படிமங்களின் அடிப்படையில் உயிர்கள் சுமார் ஒரு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த பூமி தோன்றி சுமார் 800 ஆண்டுகளில் இருந்து 8 மில்லியன் வருடங்களுக்குள் உயிர்கள் தோன்றி இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது இந்த வகுப்பில் நாம் உயிர் எப்படி உருவானது என்பதைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உயிர் உருவானது கெமிக்கல் ரியாக்சன் மூலமாக இந்த கெமிக்கல் ரியாக்சன் நடப்பதற்கு பூமியின் காற்று மண்டலம் மிகவும் உதவியாக இருந்தது அப்பொழுது இருந்த காற்றுமண்டலம் மிகவும் மாறுபட்டதாக இருந்தது உலகம் உருவான பொழுது இருந்த காற்று மண்டலமும் இப்பொழுது இருக்கும் காற்று மண்டலமும் மிகவும் மாறுபட்டது இதைப்பற்றி நாம் பின்னர் பார்க்கலாம் இந்த பூமி 4 6 லிருந்து 4 8 பில்லியன் வருடங்கள் பழமையானது முதல் தொல் படிமங்கள் 3 6 லிருந்து 3 8 பில்லியன் வருடங்கள் பழமையானது ஆக இந்த இரண்டிற்கும் நடுவே தான் முதல் உயிரான பாக்டீரியாக்கள் தோன்றின அப்படி மூன்று பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய பாக்டீரியாக்கள் சுமார் 3 5 இல் இருந்து 4 பில்லியன் வருடங்கள் நிலைத்து இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது மிகவும் சுவாரசியமான விஷயம் இந்த பரிமாண வளர்ச்சியின் போதே புரோகாரியேட்டுகள் உருவானது இதன் உருவாக்கத்தை படிப்படியாக பிறகு பார்க்கலாம் அகழ்வாராய்ச்சி வேதியியல் எதிர்வினை மற்றும் மாலிக்யூலர் பயாலஜி நுட்பங்கள் மூலம் உயிர்கள் உருவான விதம் பற்றிய பல ஆதாரங்கள் கிடைத்தன இந்த ஆதாரங்களைக் கொண்டு நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காகவே உயிர் தோன்றிய செயலை 3 கட்டங்களாக பிரிக்கலாம் முதல் கட்டம் வேதியியல் பரிணாமம் இந்த ஆரம்ப கட்டத்தில் பூமியின் மேற்பரப்பு மிகவும் வெப்பமாக இருந்தது நதிகள் கடல்கள் மற்றும் நீரூற்றுகள் கொதித்துக் கொண்டிருந்தன காற்று மண்டலம் குறைந்து கொண்டிருந்தது அடுத்த காலகட்டத்தில் ஜியாலஜிக்கல் மூலக்கூறுகள் ஆர்கானிக் மூலக்கூறுகளுடன் தொடர்பு கொண்டது வெறும் வேதிவினை ஆக இருந்த செயல் காலப்போக்கில் உயிர் உருவாக்கத்திற்கு உதவியது அதாவது அந்த மூலக்கூறுகள் தன்னைப் போன்ற ஒன்றை உருவாக்கக் கூடிய ஆற்றல் பெற்றது இது மிகவும் முக்கியமான நிகழ்வு மூன்றாவது கட்டம் தான் பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன தொடக்கத்தில் வெறும் வேதிப் பொருளாக இருந்து பின்பு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு பின்னர் தன்னைப்போல் மற்றொன்றை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மூலக்கூறாக மாறியது இதன்பிறகு உயிரினம் போன்ற ஒரு தன்மையை அடைந்தது இதுதான் முதல் கட்ட புரோகாரியேட்டுகள் இந்த புரோகாரியேட்டுகள் யூகாரியேட்டுகளாக மாறியது பிறகு ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினம் ஆக மாறியது அதிலிருந்து தாவரங்கள் விலங்குகள் பின்னர் இன்று இருக்கும் மனிதர்கள் உருவானார்கள் எளிமையாகக் கூற வேண்டும் என்றால் உயிரின வளர்ச்சியை நாம் மூன்று கட்டங்களாக பிரித்தோம் முதலில் வேதியல் மாற்றம் அடைந்தது பிறகு உருவாக்கும் திறமை பெற்றது இறுதியாக நாம் இன்று பார்க்கும் உயிரினமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது உயிரினம் எப்படி தோன்றியது என்பதை விளக்குவதற்கு பல கோட்பாடுகள் உள்ளன அந்தக் கோட்பாடுகளை பார்ப்பதற்கு முன்னதாக அந்தக் கோட்பாடு எதனடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் இன்று எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதன் உடல் எடையின் 70 சதவிகிதம் நீர்தான் இந்த நீரை பிரித்துவிட்டு பார்த்தால் அதன் உடம்பில் 90 சதவிகிதம் இருப்பது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் சல்பர் போன்ற தனிமங்கள் இதனுடன் சேர்ந்து சிறிதளவு அயன் காப்பர் மற்றும் ஜிங்க் உள்ளது இருப்பினும் அதிகமாக இருப்பது கார்பன் தான் இந்த கார்பனிடம் இருக்கும் ஒரு முக்கியமான தன்மை என்னவென்றால் அது தன்னுடன் மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் போன்ற பிற தனிமங்களுடனும் சக பிணைப்பின் மூலம் இணைய முடியும் இந்த இணைப்பினால் நீண்ட சங்கிலி தொடராக உயிரியல் மூலக்கூறுகள் உருவாகும் இந்த அடிப்படையில் கார்பன் ஒரு முக்கியமான தனிமம் இந்த பூமியில் முந்தைய காலத்தில் தோன்றிய கற்கள் மற்றும் விண்கற்களை புவியியலாளர்கள் ஆய்வு செய்யும் பொழுது அதில் அதிகமாக கார்பன் கலவை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதிலிருந்து நாம் அறிவது கார்பன் தனிமத்தை அடிப்படையாகக் கொண்டே உயிர்கள் உருவாகத் தொடங்கின முன்பு கூறியது போல உலகம் தோன்றிய முதல் 700 இருந்து 800 மில்லியன் வருடங்களில் இந்த பூமியின் காற்று மண்டலம் குறைந்து கொண்டே இருந்தது இதற்கு காரணம் அதிலிருந்த நைட்ரஜன் அமோனியா மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அந்த காலகட்டத்தில் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் காற்று மண்டலத்தில் இல்லை உயிர்கள் எப்படி உருவானது என்று அலெக்சாண்டர் ஒப்பாரின் மற்றும் ஜேபிஎஸ் ஹால்டன் J S Halden 1929 ஆம் ஆண்டு ஒரு கருதுகோளை முன்வைத்தனர் ஏபயாடிக் சேர்க்கை மூலம் சில சிறிய மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து உயிரின மூலக்கூறுகள் உருவாகி இருக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் முதன் முதலில் சர்க்கரை மற்றும் அமினோ அமிலங்கள் இவ்வாறே தோன்றின இது எவ்வாறு சாத்தியம் என்று அவர்கள் கூறும் விளக்கம் இதோ உலகம் தோன்றிய காலத்தில் அதன் காற்றுமண்டலம் சுருங்கி கொண்டு இருந்தது அதிலிருந்த புவியியல் மூலக்கூறுகளில் இருந்து சிறிய மூலக்கூறுகள் உருவானதாம் இந்த உருவாக்கத்திற்கு அதிக சக்திவாய்ந்த புற ஊதாக் கதிர்கள் அல்லது மின்னலோ உதவி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இது வெறும் கருதுகோள் தான் இந்தக் கருதுகோள் கூறி 24 வருடங்களுக்குப் பிறகு அதாவது 1953இல் ஸ்டான்லி மில்லர் மற்றும் ஹெரால்ட் ஒரே இந்த கருதுகோள் உண்மை என்று நிரூபித்து காட்டினார்கள் அவர்கள் ஒரு ஆய்வுக்கூடத்தில் சுருங்கிக் கொண்டிருந்த பூமியின் காற்று மண்டலத்தை உருவாக்க முயற்சித்தார்கள் இதுதான் பிரைமார்டியல் சூப் அதாவது நாம் முன்பு கூறியது போலவே கடல்கள் அதிக வெப்பத்தால் கொதித்துக் கொண்டிருந்த நிலை மீத்தேன் அம்மோனியா மற்றும் ஹைட்ரஜன் கொண்ட ஒரு சுருங்கிய சூழலிலிருந்து அவர்கள் நீராவியை சேகரித்தார்கள் இந்த சுருங்கிய சூழலுக்கு புற ஊதாக் கதிர்கள் அல்லது மின்னலின் ஆற்றலை பிரதிபலிக்கும் வகையிலான ஒரு ஆற்றலை வழங்கி அதனால் உருவான பொருளை குளிரூட்டி ஒரு கூம்பு குடுவையில் சேகரித்தார்கள் இப்படி சேகரிக்கப்பட்ட கலவையை ஆராய்ந்த பொழுது அதில் அமினோ ஆசிட் இருப்பதை கண்டு வியந்தார்கள் இன்று நாம் காண்கிற கிளைசின் சுகர் நியூக்ளிக் ஆசிட் இதில் அடங்கின இத்துடன் சேர்த்து அடினைன் லிப்பிட் போன்ற பேசும் இதில் இருந்தன உயிரியல் மூலக்கூறுகள் ஏபயாடிக் சேர்க்கை மூலமாகவே உருவானது என்ற கருதுகோளுக்கு இது முதன்மை ஆதாரங்களாக விளங்கியது இந்த ஆராய்ச்சி மூலம் சிறிய மூலக்கூறுகள் எப்படி உருவானது என்பதை அறிந்தோம் ஆனால் இந்த சிறிய மூலக்கூறுகள் மட்டுமே போதுமானது அல்ல உதாரணத்திற்கு இன்று ஒரு செடியின் செல்லை எடுத்து பார்த்தால் அந்த செல்லை சுற்றி ஒரு செல் சுவர் இருக்கும் இந்த சுவர் குளுக்கோஸ் பாலிமர் ஆல் உருவானது இது தான் செல்லுலோஸ் இது ஒரு பெரிய பாலிமர் மூலக்கூறு ஆக வெறும் ஏபயாடிக் மூலக்கூறுகள் எப்படி பெரிய வடிவ பாலிமர் மூலக்கூறாக மாறியது இரண்டாவது ஹைபோதேசிஸ் இல் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் பூமியின் ஆரம்ப காலத்தில் அதன் மேற்பரப்பு மிகவும் வெப்பமாக காணப்பட்டது இந்த சூழலில் பாறைகள் மற்றும் களிமண் வெப்பமாக இருந்தது இந்த சூழலில் ஒரு மொனோமர் மற்றொரு மொனோமருடன் சேர்ந்து பாலிமர் உருவாகி இருக்கலாம் முன்பு கூறியது போலவே பூமியின் மேற்பரப்பில் கார்பன் துகள்கள் அதிகமாக காணப்பட்டதால் இதுவே இந்த பாலிமர் உருவாகுவதற்கு துணையாக இருந்து இருக்கலாம் இந்த செயலை தான் டீஹைடிரேஷன் என்று கூறுகிறார்கள் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனிற்கு சூடான பாறை மற்றும் களிமண் ஊக்கம் அளித்திருக்கிறது இதற்கான ஆதாரத்தை சிட்னி பாக்ஸ் வழங்கினார் அவர் ஆர்கானிக் மோனோமர்கலை அதிக வெப்பமான களிமண் அல்லது ஐயன் பைரைய்ட் இல் முக்கிய பொழுது இந்த மோனோமர்கள் ஒன்று சேர்ந்து பாலிமராக மாறியது இந்த மாற்றத்திற்கு உலோக அயனிகள் உதவியாக இருந்தன இதுவரை நாம் அறிந்தது என்னவென்றால் உயிரியல் மூலக்கூறுகளில் இருந்து தொடங்கி ஏபயாடிக் சேர்க்கை மூலம் பாலிமர் மூலக்கூறுகள் கிடைத்தன இதன்பிறகு தன்னைப் போன்ற ஒன்றை உருவாக்கும் திறன் அதற்கு எப்பொழுது கிடைத்தது ஏனென்றால் இதுவரை நாம் பார்த்த அனைத்தும் ஆதிகால பூமியில் நடந்த வேதிவினைகளே அந்த தருவாயில் பூமியின் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் இன்றி வெப்பமாக இருந்தது நான் இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் கூறியது போலவே உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் இனப்பெருக்கத் திறனே இந்த மூலக்கூறுகளுக்கு இனப்பெருக்கத் திறன் அல்லது தன்னைப் போல் ஒன்றை உருவாக்க கூடிய திறன் எப்படி வந்தது என்பதற்கான ஆதாரம் இன்று வரை கிடைக்கவில்லை இருப்பினும் இந்த செயலை தூண்டுவதற்கு உதவிய ஆரம்ப மரபு பொருள் ஆர் என் ஏ வாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதன் உடல் அமைப்பில் உள்ள அனைத்து தகவல்களும் டி என் ஏ வில் அடங்கியிருக்கும் இந்த டி என் ஏ ஆர் என் ஏ ஆக மாறி பிறகு புரதமாக மாறுகிறது இந்த மாற்றத்தை இனிவரும் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் தொடக்ககால மரபு பொருள் ஆர் என் ஏ என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது 1980களில் சிட்னி ஆல்ட்மேன் மற்றும் அவரது குழுவின் ஆராய்ச்சி முடிவுகள் இதை உறுதிப்படுத்துகிறது அதாவது ஆர் என் ஏ வால் தன்னைப் போன்ற மற்ற அணுக்களுடன் சேர்ந்து பாலிமர் ஆவதுடன் தன்னைத்தானே பிளவுபடுத்தி கொள்ளும் ஆற்றலும் உடையது இதனாலேயே ஆர் என் ஏ வால் ஒரு மூலக்கூறாகவும் செயல்பட முடியும் அதே சமயம் ஒரு என்சைம் ஆகவும் செயல்படமுடியும் இந்த மாற்றம் புரதத்தை சார்ந்து இல்லை ஆக ஆர் என் ஏ ஒரு பல திறன் கொண்ட நியூக்ளிக் அமில மூலக்கூறு இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் புரத உருவாக்கத்தின் பல கட்டங்களில் அது ஆர் என் ஏ வை சார்ந்தே இருக்கிறது இந்த ஆர் என் ஏ வை கொண்டுதான் ரைபோசோம் உருவாகிறது அதாவது ரைபோசோம் இல் மூன்றில் இரண்டு பங்கு ஆர்என்ஏ வால் உருவாக்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் மரபுப் பொருள் எனக்கூறப்படும் டி என் ஏ உம் இந்த ஆர் என் ஏ வை கொண்டே உருவாக்கப்பட்டது டிஎன்ஏ தன்னைப் பெருக்கிக் கொள்வதற்கு ஆர் என் ஏ வை நம்பியுள்ளது இந்த செயலை தான் டி என் ஏ ரெப்ளிகேஷன் என்று கூறுகிறார்கள் இதற்க்கு நம்மிடம் நிலையான ஆதாரம் இல்லை இருப்பினும் ஆர் என் ஏ வின் பண்புகளை பார்க்கும் பொழுது தன்னை ரெப்லிகேட் செய்ய கூடிய ஆரம்ப கால மூலக்கூராக ஆர் என் ஏ தான் இருந்திருக்க முடியும் என்று யூகிக்க முடிகிறது இதுவரை நாம் பார்த்தது வேதியில் சேர்க்கையின் மூலம் ஒரு மோனோமர் எப்படி பாலிமர் ஆக மாறியது இந்தப் பாலிமருக்கு பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் எப்படி வந்தது என்று பார்த்தோம் இதிலிருந்து செல்கள் எப்படி உருவாகின என்பதை பின்வரும் நான்காவது கோட்பாட்டில் பார்க்கலாம் இந்த மூலக்கூறு தொகுப்பின் பண்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு வளையம் அமைந்திருக்கலாம் இதன் பெயர்தான் லிபோசோம் இவைகள் நீர்வாழ்வன அதாவது இதன் தலை உருண்டை வடிவிலும் வால் உருண்டை அல்லாத வடிவிலும் இருக்கும் சோப்பு தண்ணீரை வெறும் தண்ணீரில் சேர்த்தால் இந்த லிபிட் மூலக்கூறுகள் மூலம் குமிழிகள் உருவாகும் இந்த லிபோசோம் எப்படியோ இந்த உயிரியல் மூலக்கூறுகளின் மேல் ஒரு பாதுகாப்பு வளையமாக உருவாகி முதல் உயிரினம் உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதன் பெயர்தான் புரோட்டோபியன்ஸ் காலப்போக்கில் இந்த புரோட்டோபியன்ஸ் எப்படியோ புரோகாரியேட்டுளாக பரிணாமம் அடைந்து இந்த மாற்றம் ஓர் இரவில் நடந்தது அல்ல அதற்கு பல மில்லியன் வருடங்கள் எடுத்திருக்கலாம் இந்த புரோகாரியேட்டுகளில் இருந்து யூகாரியேட்டுகள் உருவாகியது இதிலிருந்தே நாம் இன்று காணும் பல செல் உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் இதுவரை நாம் 4 கருதுகோள்களை பார்த்திருக்கிறோம் இதில் ஒரு சிறிய மூலக்கூறு ஏபயாடிக் சேர்க்கை மூலம் பாலிமர் ஆக மாறி பிறகு அதன்மேல் லிபிட் மூலக்கூறுகள் பாதுகாப்பு வளையமாக செயல்பட்டு செல்கள் எப்படி உருவாகியது என்பதை பார்த்தோம் இதன் பிறகுதான் இந்த பூமியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு நேர்ந்தது அதுதான் ஆக்சிஜனின் தோற்றம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்தீர்களேயானால் உலகம் தோன்றி முதல் 2 5 பில்லியன் வருடங்களுக்கு ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைவாகவே இருந்திருக்கிறது சொல்லப்போனால் ஆக்ஸிஜன் இல்லை என்றே சொல்லலாம் இதன் பிறகு ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு திடீர் வெடிப்பின் மூலமாக பூமியின் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் தோன்றியிருக்க வேண்டும் இந்த நிலையில் தான் பூமியில் உயிர்கள் உருவாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இங்கு உயிர்கள் என்று கூறியது தாவரங்கள் அல்லது ஒளிச்சேர்க்கை மூலம் வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த காலத்தில் வளங்கள் மிகவும் குறைவாகவே இருந்திருக்க வேண்டும் இருப்பினும் உயிரினங்கள் எவ்வாறோ பிழைத்து வாழ்ந்தன ஏனென்றால் பிழைத்திருப்பது உயிரின் ஒரு அம்சமாகும் கார்பன் மற்றும் ஆற்றல் அதிகம் கொண்ட பாபாஸ்பேட்டுகள் போன்ற வளங்கள் குறைந்து கொண்டே போனது இருப்பினும் உயிரினங்கள் பிழைத்திருக்க வேண்டும் ஆதலால் அவைகள் ஹைட்ரஜன் சல்பைட் போன்ற வேறு சக்தியைக் கொண்டு பிழைத்திருந்திருக்கலாம் இந்த ஹைட்ரஜன் சல்பைட் உம் குறைந்த நேரத்தில் தான் உயிரினங்கள் அளவற்ற ஆற்றலை நோக்கி சென்றது அதுவே சூரியனிடமிருந்து வரும் சூரிய ஆற்றல் இதன் மூலமாகவே ஒளிச்சேர்க்கை உருவாகி இருக்கலாம் இந்த ஒளிச்சேர்க்கையின் மூலம் வெளியாகும் ஆக்சிஜன் தான் காற்று மண்டலத்தில் சேர்ந்தது இதனால் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் உருவானது இதன் மூலமாகவே சுவாசித்தல் உருவாகி இருக்கலாம் அதாவது 2 6 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரு சுருங்கிய சூழலில் உருவான முதல் உயிரினம் அறிவானதாக மாறி சூரிய ஆற்றல் மற்றும் ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வேதியல் ஆற்றலைக் கொண்டு பிழைத்து அதன் மூலமாக ஆக்ஸிஜனை உருவாக்கி இந்த காற்று மண்டலத்திற்கு தந்தது ஆக்சிஜன் நிறைந்துள்ள சூழலில் புதிய வேதியியல் வினை நடந்திருக்க வேண்டும் பாலிமர்கள் மோனோமர்களாக உடைந்து சக்தியை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் இந்த தருவாயிலேயே மைட்டோகாண்ட்ரியா உருவாகியிருக்க வேண்டும் முன்பு கண்ட இந்த படத்திற்கு வருவோம் உலகம் இந்த காலகட்டத்தில் உருவாகியிருக்கலாம் பிறகு இந்த கட்டத்தில் பூமியின் காற்று மண்டலம் மிகவும் சுருங்கக்கூடிய தன்மையில் இருந்தது பிறகு உயிர்கள் தோன்றின அதாவது உலகம் உருவாகி 700 மில்லியன் வருடங்களுக்குப் பிறகு இதன்பிறகு புரோகாரியேட்டுகள் உருவாகி சிறிது சிறிதாக பரிணாமம் வளர்ச்சி அடைந்தது இதன் வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றல் குறையத் தொடங்கியதால் அது மேலும் பரிணாம வளர்ச்சி அடைந்து தன் உணவை சூரிய ஆற்றலை கொண்டு தானே தயாரித்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்கலாம் இந்த செயல்முறையின் போது வெளிப்பட்டது தான் ஆக்சிஜன் இந்தக் கட்டத்தில் இங்குதான் பூமியின் காற்றுமண்டலம் ஆக்சிஜன் நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில்தான் புரோகாரியேட்டுகள் யூகாரியேட்டுகளாக மாறி உயிரினம் ஒரு செல் வடிவிலிருந்து பல செல் உயிரினமாக தோன்றியிருக்க வேண்டும் இதன்பிறகு தாவரங்கள் விலங்குகள் மற்றும் இறுதியாக மனிதர்கள் உருவாகி இருக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உயிர்கள் தோன்றியதை மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் முதல் கட்டத்தில் வேதியியல் பரிணாமம் அதாவது அபயாடிக் சேர்க்கை மூலம் ஆர்கானிக் மூலக்கூறுகள் மற்றும் அதன் பாலிமர்களின் தோற்றம் இரண்டாவது கட்டத்தில் இந்த பாலிமர்களுக்கு எப்படியோ தன்னைப்போல் ஒன்றை உருவாக்கும் திறமை கிடைக்கப்பெற்றது இறுதி கட்டத்தில் தான் உண்மையில் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன அதன்பிறகு பில்லியன் வருடங்களாக அது சிறிது சிறிதாக தனக்குள் ஏற்பட்ட வேதிவினை மூலமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது இதைத்தான் மெட்டபாலிசம் என்று கூறுவோம் இதன் மூலமாகவே தனக்குத் தேவையான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய திறனை அடைந்தது அந்த உணவை செரித்து அதிலிருந்து சக்தி பெற்று இறுதியாக ஒரு செல் உயிரினத்திலிருந்து பல செல் உயிரினமாக மாறியது இதில் மிகவும் புதிராக இருக்கக் கூடிய விஷயம் என்னவென்றால் மரபுத் தகவல் டி என் ஏ வில் எப்படி பொறிக்கப்பட்டது என்பதுதான் இந்த தகவலை முதலில் தோன்றிய பாக்டீரியாவில் இருந்து இன்று இருக்கும் மனிதர்கள் வரை காணமுடியும் பாக்டீரியாவில் தொடங்கி இன்று இருக்கும் மனிதர்கள் வரை இந்த மரபணு தகவல் ஒரே மாதிரியாக அதாவது ஒரே குறியீடை கொண்டே டி என் ஏ வில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது பாக்டீரியா வும் மனிதனும் உடல்ரீதியாக பெரிதும் மாறுபட்டு இருந்தாலும் இந்த மரபணு தகவல் டிஎன்ஏ வில் கிட்டத்தட்ட ஒரே விதமாகத் தான் சேகரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது இதைப் பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதோடு உயிரின் தோற்றத்தை பற்றியவகுப்பு முடிவடைகிறது மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வீடியோவை பாருங்கள் பூமி எப்படி உருவாகி இருக்கலாம் அதில் உயிர்கள் எப்படி தோன்றியிருக்கும் என்பது பற்றி மிகவும் அழகாக அனிமேஷன் மூலம் இதில் விளக்கி இருக்கிறார்கள்